ஒரு புலத்தின் சுருட்டை II ஸ்டோக்ஸ் தேற்றம் முந்தைய பாடத்தில் xy தளத்தில் செவ்வகமாக இருக்கும் ஒரு பாதையின் மீது கோட்டுத் தொகையீடு செய்வதன் மூலம் சுருட்டை பற்றிய கருத்தை அறிமுகப்படுத்தினோம் மேலும் இந்த பாதையில் இதை E புள்ளி dl என்று எழுதலாம் என்று சொன்னேன் இருப்பினும் இது மிகச் சிறிய பாதை என்பதால் இதை தொகையீடு என எழுதினால் அது E புள்ளி ds இன் சுருட்டைக்கு சமமாக இருக்கும் இங்கு ds இந்த சிறிய பரப்பளவை குறிக்கிறது எனவே இது சுருட்டையின் வரையறையாகிறது இது மிகவும் தெளிவாக உள்ளது இது போன்று சுற்றி வரும் ஒரு வெக்டர் புலம் இருந்தால் நான் இந்த பாதையை எடுத்தால் இந்த தொகையீடு பூஜ்ஜியமாக இருக்காது மறுபுறம் எல்லா இடங்களிலும் மாறிலியான ஒரு வெக்டர் புலத்தைப் பார்ப்போம் நான் இந்த பாதையை எடுத்துக் கொள்கிறேன் E புள்ளி dl இதன் வழியாக ஒரு மதிப்பைக் கொடுக்கும் என்பதையும் இது சரியாக இந்த பாதையின் மதிப்புக்கு நேர்மாறாக இருப்பதையும் நீங்கள் கவனிக்கலாம் எனவே இந்த வழியில் செல்வதால் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் இது இந்த வழியில் செல்வதற்கு நேர் எதிரானது இந்த பாதையில் புள்ளி பெருக்கல் பூஜ்ஜியம் ஆகும் ஆனால் நிகர முடிவு என்னவென்றால் இதில் E புள்ளி dl என்பது 0 மற்றும் இது இந்த வெக்டர் புலத்தின் சுருட்டை 0 அல்லது குறைந்தபட்சம் இதன் z கூறு 0 என்பதை குறிக்கிறது எனவே மிகவும் சுவாரஸ்யமாக ஏதேனும் சுழலும் போது அல்லது சுருண்டால் அது பூஜ்ஜியமற்ற ஒரு சுருட்டை கொண்டுள்ளது நிலையான ஏதேனும் ஒன்று பூஜ்ஜிய சுருட்டை கொண்டுள்ளது என்பதை நீங்கள் கவனியுங்கள் மீண்டும் xy தளத்தில் மற்றொரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் என்னிடம் தூரத்தை பொறுத்து அதிகரித்துவரும் ஒரு வெக்டர் புலம் இருந்தால் நான் இதைப் போன்ற ஒரு பாதையை எடுத்து மீண்டும் E புள்ளி dl ஐக் கணக்கிட்டால் இந்த பக்கத்தில் 1 2 3 4 என்று குறிப்பிடுகிறேன் 2 இல் பங்களிப்பு 1 4 இல் உள்ள எதிர்மறை பங்களிப்பை விட பெரியதாக இருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள் ஏனெனில் நீங்கள் வலதுபுறம் செல்லும்போது புல மதிப்புகள் அதிகரிக்கின்றன மறுபுறம் 1 மற்றும் 3 இல் அது பூஜ்ஜியமாகும் எனவே 2 இல் E புள்ளி dl ஆனது 4 இல் E புள்ளி dl ஐ விட அளவில் அதிகமாகவும் 1 இல் E புள்ளி dl ஆனது 3 இல் E புள்ளி dl க்கு சமமாகவும் இருக்கும் இது 0 ஆகும் எனவே மீண்டும் நீங்கள் கவனிக்கலாம் நான் முழு பாதையிலும் E புள்ளி dl ஐ செய்தால் இதை கோட்டுத்தொகையீடு E புள்ளி dl என்று எழுதுவேன் அது பூஜ்ஜியமற்றதாக இருக்கும் ஆனால் அது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது ஏனென்றால் இப்போது இந்த புலம் திரும்புவது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுப்பதை நீங்கள் காணலாம் ஏதாவது சுழலும் போது தான் சுழலின் மையத்திலிருந்து நீங்கள் விலகிச் செல்லும் போது வேகம் அல்லது வெக்டர் அதிகரிக்கும் இந்த கருத்துருக்கள் அனைத்தும் உண்மையில் திரவ இயக்கவியலில் இருந்து பெறப்பட்டன எனவே சுருட்டலுக்கான இயற்பியல் உணர்வு பின்வரும் வாதங்களால் எழும் நாம் கூறும் இந்த வெக்டர் புலம் ஒரு பாயும் திரவத்தின் திசைவேகத்தை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளுங்கள் மேலும் அதில் ஒரு சிறிய குச்சியை வையுங்கள் அது ஒரு பல் குத்தும் குச்சி ஆகவோ அல்லது தீக்குச்சி ஆகவோ இருக்கலாம் இது திரும்பினால் அதை வித்தியாசமாக சொல்வதானால் நான் ஒரு சிறிய குச்சியை வைத்தால் அது திரும்பினால் சுருட்டை பூஜ்ஜியமற்றது அது திரும்பவில்லை என்றால் சுருட்டை பூஜ்ஜியமாகும் மேலும் இந்த திருப்பம் சுருட்டையின் திசையை உங்களுக்கு வழங்கும் மீண்டும் உங்கள் விரல்களை இது திரும்பும் திசையில் நகர்த்தவும் பின்னர் கட்டைவிரல் உங்களுக்கு சுருட்டையின் திசையை தருகிறது அது இதன் இயற்பியல் உணர்வு ஆகும் இது இதற்கும் தொடர்புடையதுஎனவே ஒரு மூடிய பாதையில் செல்லும்போது செய்யப்படும் வேலைக்கும் சுருட்டை தொடர்பு படுத்த முடியும் இது எப்படி என்று பார்ப்போம் மீண்டும் xy தளத்திற்குச் செல்லுங்கள் நான் அதை 3 அல்லது ஒரு நிமிடத்தில் பொதுமைப்படுத்துவேன் ஒரு மின்னூட்டம் q ஐ எடுத்து அதை சுற்றி எடுத்துச் செல்லுங்கள் இப்போது கூட்டுத்தொகை E q புள்ளி dl நான் இதை q தொகையீடு E புள்ளி dl என்று எழுதுகிறேன் இது மின்னூட்டத்தில் உள்ள விசை புள்ளி dl தவிர வேறில்லை எனவே இந்த தொகையீடு என்பது ஒரு மூடிய பாதையில் q ஐ எடுத்துக்கொள்வதில் செய்யப்படும் வேலையைக் குறிக்கிறது எனவே E புள்ளி dl என்பது ஒரு அலகு மின்னூட்டத்தை எடுப்பதில் செய்யப்படும் வேலை என்று நாம் புரிந்து கொள்ளலாம் q சமம் ஒன்று என எழுதுவோம் மூடிய பாதையைச் சுற்றி இது சுருட்டை புள்ளி டெல்டா s தொடர்பானது ஆகையால் ஒரு மூடிய பாதையைச் சுற்றி செல்வதில் செய்யப்படும் வேலை பூஜ்ஜியமற்றது என்றால் சுருட்டை பூஜ்ஜியமல்ல செய்யப்படும் வேலை பூஜ்ஜியமாக இருந்தால் சுருட்டையும் பூஜ்ஜியமாகும் மின்புலத்திற்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் எனக்கு ஒரு மின்புலம் இருந்தால் நான் இந்த புள்ளியிலிருந்து இந்தப் புள்ளிக்கும் இந்தப் புள்ளியிலிருந்து இந்த புள்ளிக்கும் சென்றால் செய்யப்படும் வேலை சமமாக இருக்கும் நாம் ஒரு நிமிடத்தில் அதன் அர்த்தம் என்ன என்பதை பார்ப்போம் எனவே E புலத்திற்கான சுருட்டைக் கணக்கிடுவோம் E புலத்திற்கான சுருட்டை கணக்கிட விரும்பினால் r இல் உள்ள அலகு மின்னூட்டத்தின் E ஆனது r பிரைம் இல் உள்ள மின்னூட்டம் இதை நான் முன்பே எழுதியுள்ளதால் இப்போது நேரடியாக எழுதுகிறேன் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 r கழித்தல் r பிரைம் இன் கீழ் r கழித்தல் r பிரைம் கனம் எனவே Ex ஒரு மாறிலி q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 x கழித்தல் x பிரைம் இன் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 Ey ஆனது q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 y கழித்தல் y பிரைம் இன் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 3 இன் கீழ் 2 அவற்றின் வகைக்கெழுகளை கணக்கிடுவோம் எனவே பகுதி வகைக்கெழு Ex இன் கீழ் பகுதி வகைக்கெழு y சமம் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 x கழித்தல் x பிரைம் இன் கீழ் x கழித்தல் x பிரைம் வர்க்கம் கூட்டல் y கழித்தல் y பிரைம் வர்க்கம் கூட்டல் z கழித்தல் z பிரைம் வர்க்கம் அடுக்கு 5 இன் கீழ் 2 இங்கே எனக்கு மைனஸ் அடையாளத்துடன் ஒரு y கழித்தல் y பிரைம் மடங்கு 3 இருக்கிறது அதுபோல் பகுதி வகைக்கெழு Ey இன் கீழ் பகுதி வகைக்கெழு x சமம் மைனஸ் q இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 3 y கழித்தல் y பிரைம் x கழித்தல் x பிரைம் இன் கீழ் இவை அனைத்தும் அடுக்கு 5 இன் கீழ் 2 எனவே z கூறுகளின் E சுருட்டை 0 ஆக வருகிறது இதேபோல் x கூறுகளின் E சுருட்டை 0 ஆகவும் இதேபோலவே y கூறு என்றும் நீங்கள் காணலாம் மற்ற கூறுகளுக்கு நான் செய்ததைப் போலவே நீங்கள் செய்து சரிபார்க்கலாம் அதாவது பொதுவாக ஒரு புள்ளி மின்னூட்டம் q இன் சுருட்டை 0 ஆகும் இப்போது என்னிடம் பல மின்னூட்டங்கள் அல்லது மின்னூட்ட பகிர்வுகள் இருந்தால் E ஆனது எல்லா E களின் கூட்டுத் தொகையையே அல்லது ρ r பிரைம் இன் கீழ் r மைனஸ் r பிரைம் கனம் r மைனஸ் r பிரைம் dv பிரைம் 1 இன் கீழ் 4 பை எப்சிலன் 0 சுருட்டை எடுக்கும்போது அது x y மற்றும் z இன் வகைக்கெழு மேலும் அது தொகையீட்டின் இந்த பகுதியில் மட்டுமே செயல்படப் போகிறது இந்த விஷயத்தில் இது தனியாக ஒவ்வொரு புலங்களுக்கும் 0 ஐ வழங்குகிறது எனவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் E இன் சுருட்டை 0 ஆக இருப்பதைக் காணலாம் அதாவது நான் ஏதேனும் சிறிய மூடிய பாதையைச் சுற்றி வந்தால் செய்யப்பட்ட மொத்த வேலை பூஜ்ஜியமாக இருக்கும் ஒரு பெரிய பாதைக்கு எப்படி ஒரு பெரிய பாதைக்கு விரிகைக்கு நாம் செய்த தந்திரத்தை நினைவுகூருங்கள் இதேபோல் இங்கே நான் ஒரு பெரிய பாதையை எடுத்தால் இதை பல பல சிறிய செவ்வகங்களாக பிரிக்கலாம் அடுத்தடுத்துள்ள இரண்டு செவ்வகங்களைப் பார்ப்போம் அவற்றில் கடிகார எதிர் திசையில் பயணிப்போம் நான் இதைச் செய்தால் இந்த சுற்றப்பட்ட பாதையின் மீது E புள்ளி dl ஐ நீங்கள் காண்கிறீர்கள் இது இரண்டு முறை இந்த வழியில் பயணிக்கிறது ஒருமுறை இந்த வழி ஒருமுறை இந்த வழி எனவே அவற்றை கூட்டும் போது எனக்கு பூஜ்ஜியத்தை தரும் எனவே அருகிலுள்ள அனைத்து பாதைகளின் கோட்டுத்தொகையீடு முடிவில் எனக்கு பூஜ்ஜிய பங்களிப்பை கொடுக்கப் போகின்றன இறுதியாக கோட்டுத்தொகையீடுக்கு வெளியே இருக்கும் கோட்டுத்தொகையீடு மட்டுமே மீதி இருக்கும் ஏனென்றால் இவை வேறு எந்த செவ்வகத்திற்கும் அடுத்ததாக இல்லை எனவே சிறிய செவ்வகங்களுக்கு கூட்டுத்தொகை E புள்ளி dl ஐக் எடுக்கவும் பின்னர் இதை அனைத்து செவ்வகங்களுக்கும் கூட்டுத்தொகை எடுத்தால் எனக்கு E புள்ளி dl இன் தொகையீடை அளிக்கிறது இங்கு dl என்பது வெளிப்புற பாதை மட்டுமே ஆனால் வரையறையின்படி இந்தக் ஒரு செவ்வகத்தின் கூட்டுத்தொகை E புள்ளி டெல்டா A இன் சுருட்டிற்கும் சமம் பின்னர் நான் எல்லா செவ்வகங்களுக்கும் இதை கூட்டுகிறேன் எனவே இது எனக்கு முழு மேற்பரப்பிலும் E புள்ளி ds இன் மேற்பரப்பு தொகையீடு சுருட்டை தவிர வேறு இல்லை எனவே இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் இந்த முழு மேற்பரப்பிலும் E இன் மேற்பரப்பு சுருட்டை கொடுக்கப்பட்டால் மேற்பரப்பின் திசை வலது கை விதி மூலம் வழங்கப்படுகிறது இது வெளிப்புற பாதையில் E புள்ளி dl ஐத் தவிர வேறொன்றுமில்லை இது ஸ்டோக்ஸ் தேற்றமாக அறியப்படுகிறது எனவே இப்போது இந்த சுருட்டையின் இயற்பியல் பொருளைப் புரிந்துகொள்ள நாம் தயாராக உள்ளோம் பாருங்கள் முன்பு நான் உங்களுக்கு இதை விளக்கியுள்ளேன் இது ஒரு மின்புலம் அங்கே திரும்புகிறதா என்பதை உங்களுக்கு உணர்த்துகிறது ஆனால் இதைக் கொண்டு மின்புலத்திற்கு E ஆனது 0 என்று பார்த்தோம் அதாவது நான் மின்னூட்டத்தை கொண்டு சுற்றி செல்லும் எந்த பாதையிலும் செய்யப்படும் வேலை 0 ஆக இருக்கும் இந்த பாதையில் இரண்டு புள்ளிகளை எடுத்துக்கொள்வோம் இந்த பாதையில் புள்ளி A முதல் B வரை இதுபோன்று ஒரு முறை இதுபோன்று ஒரு முறை பயணிப்போம் செய்யப்படும் வேலை E q புள்ளி dl A முதல் B வரை ஆக இருக்கும் இந்த பாதையை பாதை 1 என்று அழைப்போம் ஒரு பாதையை பாதை 2 என்று அழைப்போம் பாதை 1 நெடுகிலும் E q புள்ளி dl A முதல் B வரை பாதை 2 நான் A லிருந்து B க்கு செல்கிறேன் பாதை 2 நெடுக்காக A முதல் B வரை செல்வது மைனஸ் பாதை 2 நெடுக்காக B முதல் A dl இக்கு சமம் என்பதை கவனிக்கவும் இப்போது A முதல் B வரை தொகையீடு E புள்ளி dl பாதை 1 கூட்டல் B முதல் A வரை E புள்ளி dl பாதை 2 இது போன்றது மற்றும் பின்னர் பாதை 2 நான் இப்படி செல்கிறேன் என்றால் 0 ஏனெனில் E இன் சுருட்டை 0 ஆகும் இது A முதல் B வரையிலான இந்த இரண்டு சமன்பாடுகளிலிருந்தும் கழித்தல் ஆகும் இது A முதல் B வரை E புள்ளி dl பாதை 1 என்பது A முதல் B வரை E புள்ளி dl பாதை 2 தொகையீடுக்கு சமம் என்பதைக் குறிக்கிறது பாதை 1 மற்றும் பாதை 2 ஆகியவை தன்னிச்சையானவை என்பதைக் கவனியுங்கள் எனவே இதிலிருந்து நாம் முடிவுக்கு வருவது என்னவென்றால் சுருட்டை பூஜ்ஜியமாக இருந்தால் செய்யப்படும் வேலை பாதையிலிருந்து சுயாதீனமாக இருக்கும் மற்றும் இறுதி புள்ளிகளை மட்டுமே சார்ந்துள்ளது இது மாறாத புலத்தின் வரையறை அதாவது செய்யப்பட்ட வேலைகளை W1 கழித்தல் W2 அல்லது W2 கழித்தல் W1 என எழுதலாம் பின்னர் இவற்றை நிலை ஆற்றலாக அடையாளம் காணப் போகிறோம் எனவே ஒரு மாறாத புலத்திற்கு நாம் நிலை ஆற்றலை அடையாளம் காண முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு புள்ளியிலும் இரண்டு புள்ளிகளுக்கு இடையில் செய்யப்படும் வேலை என்ன என்பதை என்னால் வரையறுக்க முடியும் ஏனென்றால் பாதையிலிருந்து சுயாதீனமாக இருக்கிறது எனவே E இன் சுருட்டை 0 என்பது E மாறாதது என்பதைக் குறிக்கிறது